நானோ மருந்தியல் மற்றும் ட்ரக் டார்கெட்டிங்க் குறித்த இந்த பாடத்தின் 17 வது விரிவுரைக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் எனவே இந்த விரிவுரையில் நானோ மருந்தியல் என்றால் என்ன என்பதை அறியப் போகிறோம் மற்றும் பல்வேறு நானோ மருந்தியல் இலக்குகள் மற்றும் ஒரு குறிப்பிட்ட உறுப்புக்கு மருந்தை எவ்வாறு குறிவைப்பது நானோ மருந்தியல் என்பது மருந்தியலின் ஒரு புதிய கிளையாகும் இது படிப்படியாக நானோ அறிவியல் மற்றும் நானோ தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டுடன் வளர்ந்து வருகிறது நானோ மருந்தியலின் வரையறையைப் பார்ப்போம் பார்மகோகைனெடிக்ஸ் மற்றும் டைனமிக்சை மேம்படுத்தி பாதுகாப்பான மற்றும் பயனுள்ள சிகிச்சை அளிக்கக்கூடிய டார்கெட்களை தேர்ந்தெடுத்து மருந்து வடிவமைத்து கொடுப்பதாகும் பார்மகோகைனெடிக்ஸ் மற்றும் பார்மகோடைனமிக்ஸ் ஆகியவற்றுக்கு இடையேயான வரையறையைப் பார்ப்போம் பார்மகோகைனெடிக்ஸ் என்பது உடல் மருந்துக்கு என்ன செய்கிறது மற்றும் பார்மகோடைனமிக்ஸ் மருந்து உடலுக்கு என்ன செய்கிறது என்று வரையறுக்கப்படுகிறது பார்மகோகைனெடிக்ஸ் மற்றும் பார்மகோடைனமிக்ஸ் ஆகியவற்றின் அடிப்படையில் மருந்துகளின் செயல்திறன் மாறுபடும் நானோ மருந்தியலை எவ்வாறு வகைப்படுத்தலாம் என்று பார்ப்போம் முதலாவது இலக்குகளை வரையறுத்தல் அடுத்தது மருந்துகள் மற்றும் கேரியர் அமைப்பின் வளர்ச்சி மூன்றாவது இலக்கு மருந்து இன்டராக்சன் குறித்து ஆய்வு செய்வது நான்காவது இலக்கு மருந்து இன்டராக்சன் விளைவுகளை கண்காணிப்பது இவற்றை ஒவ்வொன்றாக விரிவாகப் பார்ப்போம் முதலாவது இலக்குகளை வரையறுப்பது நாம் ஒரு மருந்தை உருவாக்கும் போது பைண்டிங்க் சைட் அதாவது ரிசப்டார் சைட் உடன் சரியாக பொருந்த வேண்டும் இது திறம்பட பிணைக்கப்படாவிட்டால் சிகிச்சையின் திறன் குறைவாக இருக்கும் ஸ்லைடு நேரத்தைப் பார்க்கவும் 0154 மருந்து சென்று ரிசப்டார் அமைப்புடன் சரியாக பொருந்த வேண்டும் இல்லையெனில் மருந்து ரிசப்டார் உடன் இணைய முடியாது இலக்கு மருந்துடன் பொருந்தவில்லை என்றால் செயல்திறன் குறைவாக இருக்கும் அடுத்தது மருந்துகள் மற்றும் கேரியர் அமைப்புகளின் வளர்ச்சி நாம் ஒரு பயொகம்பேடபிள் மற்றும் பயோடீகிரேடபிள் நானோ கேரியர்களை உருவாக்கலாம் இது மருந்துகளை இலக்குள்ள இடத்திற்கு கொண்டு சேர்க்கும் எடுத்துக்காட்டாக மனித சீரம் அல்புமின் எச்எஸ்ஏவை மிகவும் பயொகம்பேடபிள் மற்றும் பயோடீகிரேடபிள் பொருளில் ஒன்றாகப் பயன்படுத்தலாம் இந்த எச்எஸ்ஏவுடன் எந்தவொரு மருந்தையும் ஏற்றி ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு குறிவைத்து செலுத்தலாம் எடுத்துக்காட்டாக நானோ துகள்களை புற்றுநோய்க்கு குறிவைக்க விரும்பினால் புற்றுநோய்க்கான குறிப்பிட்ட ஆன்டிபாடிகளை நாம் எச்எஸ்ஏவுடன் சேர்க்கலாம் இதனால் அது புற்றுநோய் செல்லுக்கு சென்று இணைய முடியும் அது அங்கே ஆன்டிகான்சர் மருந்தை வெளியிடலாம் அடுத்தது இலக்கு மருந்து இன்டராக்சன் பற்றி ஆய்வு செய்வது இதில் நாம் பார்மகோகைனெடிக் இன்டராக்சன்களையும் பார்மகோடைனமிக்ஸ் இன்டராக்சன்களையும் பற்றி அறிவோம் பார்மகோகைனெடிக் இன்டராக்சன் கீழ் மருந்து எவ்வாறு உறிஞ்சப்படும்எவ்வாறு விநியோகம் செய்யப்படும் எவ்வாறு உயிர் உருமாற்றம் செய்யப்படும் மற்றும் எவ்வாறு வெளியேறும் என்று ஆய்வு செய்வோம் பார்மகோடைனமிக் இன்டராக்சனில் மருந்து எவ்வாறு ரிசப்டார் உடன் தொடர்பு கொள்ளும் என்பதையும் அதன் சென்ஸிடிவிடி பற்றியும் அதாவது இது புற்றுநோய் செல்களுடன் மட்டுமே இணைகிறதா அல்லது அது சாதாரண செல்களுடன் இணைகிறதா என்பதை கற்றுக் கொள்வொம் இந்த விஷயங்களைப் பற்றிய ஆய்வு பார்மகோடைனமிக் இன்டராக்சன் கீழ் வருகிறது மற்றொரு முக்கியமான விஷயம் இலக்கு மருந்து இன்டராக்சன் பற்றி அறிந்து கொள்வது வழக்கமாக மேக்ரோமாலிகுள்களின் பைண்டிங் சைட் இயற்கையில் அதிக ஹைட்ரோபோபிக் ஆக இருக்கும் இது அயனிக் இன்டராக்சனின் விளைவுகளை மேம்படுத்துகிறது எடுத்துக்காட்டாக நீங்கள் பாசிடிவ் சார்ஜ் கொண்ட இலக்கிற்கு நெகடிவ் சார்ஜ் கொண்ட ஒரு மருந்து சரியாக இருக்கும் பின்னர் அது அயனிக் அல்லது எலக்ட்ரோஸ்டாடிக் இன்டராக்சன் மூலம் எளிதில் இணைய முடியும் பெரும்பாலான செல்கள் மற்றும் நியூக்ளிக் அமிலங்கள் நெகடிவ் சார்ஜ் கொண்டவை ஆகவே உங்களிடம் பாசிடிவ் சார்ஜ் கொண்ட மருந்து இருக்குமானால் அது எளிதில் எலக்ட்ரோஸ்டாடிக் இன்டராக்சன் மூலம் இணையலாம் ஆகவே ஒரு அயனிக் இன்டராக்சன் சாத்தியமானால் மருந்து பைண்டிங் சைட்டுக்குள் நுழையும் போது மிக முக்கியமான ஆரம்ப தொடர்பாக இருக்கலாம் எடுத்துக்காட்டாக கேடயானிக் மற்றும் அனாயானிக் நானோ துகள்கள் கட்டிகளில் ஊடுருவி சேர்வதை இங்கே காணலாம் ஆனால் இந்த கேடயானிக் துகள்கள் கட்டி முழுவதும் முழுமையாக பரவுகின்றன அதேசமயம் அனாயானிக் துகள் கேடயானிக் துகள்களுடன் ஒப்பிடும்போது சரியாக பரவுவதில்லை அடுத்த முக்கியமான விஷயம் குவான்டிடேடிவ் சிஸ்டம்ஸ் பார்மகாலஜி அல்லது QSP இதில் நாம் மருந்து நடவடிக்கை குறித்த முறையான மற்றும் முழுமையான புரிதலைப் படிப்போம் இது இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது வெர்டிகல் இன்டெக்ரேசன் மற்றும் ஹரிசான்டல் இன்டெக்ரேசன் இங்கே நாம் ஒரு புதிய மருந்தை உருவாக்கும் போது அதை வேதியியலின் உதவியுடன் காம்பவுண்ட்களை சுத்திகரிப்போம் பிறகு இந்த சுத்திகரிக்கப்பட்ட காம்பவுண்ட்களின் செயல்பாட்டை முதலில் செல்களிலும் பின்னர் உறுப்புகளிலும் ஆய்வு செய்வோம் பிறகு விலங்குகள் மற்றும் நோயாளிகள் மீது இந்த மருந்தின் தாக்கம் ஆய்வு செய்யப்படுகிறது வெர்டிகல் இன்டெக்ரேசனில் இந்த குழுவுடன் மருந்தின் இன்டராக்சன் குறித்து நாம் படிப்போம் ஹரிசான்டல் இன்டெக்ரேசனில் நீங்கள் இலக்குடன் மருந்தின் இன்டராக்சன் மற்றும் அது செல்லுலார் நெட்வொர்க்குகளுடன் எவ்வாறு தொடர்பு கொள்ளும் என்பதையும் குறிப்பிட்ட மருந்தின் மாலெக்யூலார் மெகானிஸம் என்ன என்பதையும் ஆய்வு செய்வீர்கள் அடுத்தது இலக்கு மருந்து இன்டராக்சன் விளைவுகளை கண்காணித்தல் நாம் மருந்தைக் கொடுக்கும்போது தெரப்யுடிக் எஃப்ஃபெக்டில் ஏதேனும் இழப்பு இருக்கிறதா குறிப்பிட்ட மருந்தின் நச்சுத்தன்மை என்ன மருந்தியல் செயல்பாட்டில் ஏதேனும் எதிர்பாராத அதிகரிப்பு உள்ளதா என்பதை நாம் சரிபார்க்க வேண்டும் எடுத்துக்காட்டாக இது சில நன்மை பயக்கும் விளைவுகளைத் தரக்கூடும் அல்லது சில சமயங்களில் அது முரணான விளைவைக் கொடுக்கக்கூடும் மேலும் நாம் வேதியியல் மற்றும் பிசிகல் இன்டராக்சன்களைப் படிக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக மருந்து திரவம் அல்லது சிரிஞ்ச் கலவையில் பொருந்துமா என்பதை நாம் படிக்க வேண்டும் வழக்கமான சிகிச்சையின் குறைபாடு என்ன என்று பார்ப்போம் வழக்கமான சிகிச்சையில் நாம் குறிப்பிட்ட மருந்துகளின் செறிவைப் பயன்படுத்துவோம் மேலும் குறிப்பிட்ட இடைவெளியில் மருந்துகளின் குறிப்பிட்ட செறிவு எடுக்கப்படும் இதன் காரணமாக மருந்து செறிவில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் சில சமயங்களில் மருந்துகளின் செறிவு அதிகமாகவும் சில சமயங்களில் குறைவாகவும் இருக்கும் ஒரு சிறந்த அளவிற்கு எம் சி என்ற குறைந்தபட்ச பயனுள்ள செறிவுடன் கிட்டத்தட்ட பொருந்தக்கூடிய செறிவை நாம் எடுக்க வேண்டும் மேலும் இது சிகிச்சை காலம் முழுவதும் நிலையான அளவில் பராமரிக்கப்பட வேண்டும் அப்போதுதான் மருந்தின் சிகிச்சை திறன் அதிகரிக்கும் பல்வேறு நானோ மருந்தியல் இலக்குகளைப் பார்ப்போம் இதன் கீழ் நாம் மெதுவாக வெளியிடும் நானோ மருந்தியல் மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட வெளியீட்டு நானோ மருந்தியல் பற்றி பார்ப்போம் மேலும் உயிர் தடை ஊடுருவல் நானோ மருந்தியல் பற்றியும் பார்ப்போம் ஸ்லைடு நேரத்தைப் பார்க்கவும் 0705 முதலில் ஸ்லோ ரிலீஸ் நேனோ பார்மகாலஜி என்றால் என்ன என்பதை பார்ப்போம் இங்கே ஸ்லோ ரிலீஸ் நேனோ பார்மகாலஜி மருந்தை மெதுவாக வெளியிடுவதை எவ்வாறு தெரிந்து கொள்வது மற்றும் வளர்சிதை மாற்றம் மற்றும் சிகிச்சை விளைவுகளில் மருந்தின் செல்வாக்கை எவ்வாறு தெரிந்து கொள்வது என்ற கேள்வியைக் குறிக்கிறது இது ஒரு நான் ஸ்டெபிலைஸ்ட் கேரியர் இதில் மருந்து மிக வேகமாக வெளியிடப்படுகிறது மருந்து அதிக செறிவில் வெளியிடப்படும் போது அது RES என்ற ரெட்டிகுலர் எண்டோதீலியல் அமைப்பால் அகற்றப்படும் இது கல்லீரல் மற்றும் மண்ணீரலால் அகற்றப்படும் ஸ்டெபிலைஸ்ட் கேரியரை பொறுத்தவரை மருந்து மிக மெதுவாக வெளியிடப்படும் மேலும் இது இரத்த ஓட்டத்தில் அதிக நேரம் இருக்கும் ஸ்லைடு நேரத்தைப் பார்க்கவும் 0753 இப்போது சஸ்டைண்ட் ரிலீஸ் டோசேஜ் என்றால் என்ன என்று பார்ப்போம் இது ஒரு மருந்தை நீண்ட காலத்திற்கு தொடர்ந்து மருந்துகளை வெளியிடுவதன் மூலம் நீண்டகால தெரப்யூடிக் எஃப்ஃபெக்டை அடைய வடிவமைக்கப்பட்ட மருந்து விநியோக முறை ஆகும் இரத்தத்தில் மருந்தின் நிலையான நச்சுத்தன்மையற்ற அளவை நீண்ட காலம் வைத்திருப்பதே சிகிச்சையின் அடிப்படை குறிக்கோள் ஆகும் எனவே சரியான டோசேஜ் ரெஜீம் ஐ திட்டமிடுவதே இலக்கை அடைவதன் ஒரு முக்கிய அங்கமாகும் கட்டுப்படுத்தப்பட்ட ரிலீஸுக்கும் சஸ்டைண்ட் ரிலீஸுக்கும் உள்ள வித்தியாசத்தைப் பார்ப்போம் கட்டுப்பாட்டு டெலிவரி என்பது மருந்தை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன் நிர்ணயிக்கப்பட்ட வீதத்தில் வழங்குவதாகும் கட்டுப்படுத்தப்பட்ட ரிலீஸ் என்பது ஒரு ஸீரோ ஆர்டர் ரிலீஸ் அதாவது மருந்தின் செறிவைப் பொருட்படுத்தாமல் காலப்போக்கில் வெளியிடுவதாகும் சஸ்டைண்ட் ரிலீஸில் விரும்பிய தெரப்யூடிக் ரெஸ்பான்சை உடனடியாக அடைவதற்கு மருந்தின் ஆரம்ப டோஸ் உடனடியாக வெளியிடப்படும் மீதமுள்ள மருந்து அதாவது மெயின்டனன்ஸ் டோஸ் மெதுவாக தெரப்யூடிக் அளவை பராமரிக்குமாறு ஆனால் நிலையான அளவாக இல்லாமல் வெளியிடப்படுகிறது ஸ்லைடு நேரத்தைப் பார்க்கவும் 0930 கன்ட்ரோல்டு ரிலீஸ் நேனோ பார்மகாலஜி பற்றி பார்ப்போம் இங்கே கன்ட்ரோல்டு ரிலீஸ் நேனோ பார்மகாலஜி செல்லுலார் மற்றும் திசு நுண்ணிய சூழல்களில் சிகிச்சை தேவைகளுக்கு தக்கவாறு மருந்துகளை எவ்வாறு ஸ்மார்ட் ஆக வெளியிடலாம் என்பதை ஆய்வு செய்கிறது நாம் ஒரு ஸ்மார்ட் நானோ கேரியரைப் பயன்படுத்தலாம் எடுத்துக்காட்டாக இரத்த குளுக்கோஸ் அளவைப் பொறுத்து இன்சுலினை வெளியிடுமாறு ஸ்மார்ட் நானோ கேரியரை உருவாக்க முடியும் அடுத்தது பயோ பேரியர் பெனிட்ரேசன் நேனோ பார்மகாலஜி இங்கே பயோ பேரியர் பெனிட்ரேசன் நானோ பார்மகாலஜி நானோ மருந்துகளின் உயிர் தடைகளை கடந்து செல்லும் திறன்களை ஆய்வு செய்கிறது இரண்டு முக்கியமான உயிர் தடைகள் இரத்த மூளை பேரியர் மற்றும் மற்றொன்று காற்று இரத்த பேரியர் சில பாரம்பரிய மருந்துகள் இந்த உயிர் தடைகளை ஊடுருவ இயலாமை காரணமாக சில நோய்களுக்கான சிகிச்சைக்கு பலனளிப்பதில்லை இரத்த மூளைத் தடையை எளிதில் கடக்கக்கூடிய நானோ கேரியர்களை நாம் பயன்படுத்தலாம் மேலும் இது அங்கே மருந்தை வழங்குவதோடு பல்வேறு சிகிச்சை பயன்பாடுகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் ஒரு மருந்து எடுத்துக் கொள்ளும்போது உண்மையில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் இது ஒரு நோயாளி குழு மற்றும் அதே டயக்னாசிஸ் மற்றும் அதே மருந்து ஆகும் ஆனால் நீங்கள் இங்கே பல்வேறு வகையான விளைவுகளைக் காணலாம் ஒரு குறிப்பிட்ட குழுவிற்கு மருந்து நச்சுத்தன்மையுடையதாக இருக்கலாம் ஆனால் அது பலனளிக்கும் மற்றொரு குழுவிற்கு மருந்து நச்சுத்தன்மை வாய்ந்தாக இருக்கும் மேலும் பயனளிக்காது மற்றொரு குழுவிற்கு மருந்து நச்சுத்தன்மை வாய்ந்தது அல்ல நன்மை பயக்காது மற்ற குழுவிற்கு இது நச்சுத்தன்மை இருக்காது மற்றும் நன்மை பயக்கும் வணிக பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்வதற்கு முன்பு பல்வேறு நோயாளி குழுக்களுக்கு மருந்தின் தாக்கம் பற்றி நாம் படிக்க வேண்டும் இங்கே கேள்வி என்னவென்றால் மருந்துகளின் செயல்திறன் மற்றும் நச்சுத்தன்மையை நாம் கணிக்க முடியுமா மற்றும் பழைய மருந்துகளை மீண்டும் பயன்படுத்த முடியுமா அல்லது குறிப்பிட்ட நோயாளிகளுக்குத் தேவையான தனிப்பயனாக்கப்பட்ட மருந்தை வடிவமைக்க முடியுமா சரியான மருந்து எது ஏறக்குறைய அனைத்து மருந்துகளும் பக்க விளைவுகளைக் கொண்டிருக்கின்றன ஆனால் புதிய மருந்துகள் குறைந்தபட்ச பக்க விளைவுகளுடன் நன்மை பயக்கும் விளைவுகளை வழங்குவதை நோக்கமாகக் கொண்டுள்ளன அதை எவ்வாறு அடைய முடியும் புதிய மூலக்கூறுகளை அடையாளம் கண்டோ அல்லது ஏற்கனவே தெரிந்த மூலக்கூறுகளின் கட்டமைப்பை மாற்றியமைத்து அவற்றை உயிருள்ள திசுக்களில் அல்லது முழு உடலிலும் சோதனை செய்வதன் மூலம் இதை அடைய முடியும் நாம் ஏதேனும் புதிய மருந்தை உற்பத்தி செய்தால் முதலில் நாம் செய்ய வேண்டியது ADME மதிப்பீடு அதன் அடிப்படையில்தான் நாம் மருந்தை வடிவமைக்க வேண்டும் ADME மதிப்பீடு என்றால் என்ன ADME என்பது பார்மகோகைனெடிக்ஸ் மற்றும் மருந்தியலில் உறிஞ்சுதல் விநியோகம் வளர்சிதை மாற்றம் மற்றும் வெளியேற்றத்திற்கான சுருக்கமாகும் மருந்து எவ்வாறு உறிஞ்சப்படுகிறது அது எவ்வாறு உடலில் விநியோகிக்கப்படுகிறது மற்றும் அது எவ்வாறு வளர்சிதை மாற்றம் அடைந்து உடலில் இருந்து எவ்வாறு வெளியேற்றப்படுகிறது என்பது குறித்து ஆய்வு செய்யப்படும் இந்த நான்கு அளவுகோல்கள் மருந்தின் அளவு மற்றும் திசுக்கள் மருந்துக்கு எக்ஸ்போஸ் ஆகும் வீதம் ஆகியவற்றை பாதிக்கின்றன இதனால் அந்த காம்பவுண்ட் மருந்தாக வேலை செய்யும் திறன் மற்றும் மருந்தியல் ஆகியவற்றை பாதிக்கிறது ADME மதிப்பீட்டிற்கு நாம் விலங்கு மாதிரியைப் பயன்படுத்துவதற்குப் பதிலாக மல்டிஆர்கன் மைக்ரோ டிவைஸைப் பயன்படுத்தலாம் இந்த மல்டிஆர்கன் மைக்ரோ டிவைஸ்கள் வெவ்வேறு செல்கள் மற்றும் உறுப்புகளில் மருந்தின் விளைவைப் ஆராய உருவாக்கப்பட்ட விலங்கு செல் போலவே இன் விட்ரோ சூழலில் பிரதிபலிக்கும் அமைப்பாகும் இங்கே இந்த அமைப்பு மனித வளர்சிதை மாற்றத்தை உருவகப்படுத்தும் திறன் கொண்டது இது ஒரு "ஆர்கன் ஆன் எ சிப்" அல்லது "ஹுமன் ஆன் எ சிப்" போல மனித வளர்சிதை மாற்றத்தை பிரதிபலிக்கும் நாம் மருந்தை இந்த சிப்பில் சேர்த்து குறிப்பிட்ட உறுப்பின் மீது அந்த மருந்தின் தாக்கத்தை அறியலாம் இது "ஹுமன் ஆன் எ சிப்" க்கு ஒரு எடுத்துக்காட்டு என்பதை இங்கே காணலாம் இந்த வகையான சிப்பை நாம் செய்து மருந்து எவ்வாறு வெளியேற்றப்படும் என்பதைப் ஆராயலாம் இது ஒரு சிப்பில் உள்ள சிறுநீரகம் போன்றது நாம் ஒரு குடலையும் உருவாக்கலாம் மருந்து எவ்வாறு உரிஞ்சப்படும் என்பதை நாம் ஆராயலாம் நாம் சில்லில் கல்லீரலை உருவாக்கி மருந்துகளின் வளர்சிதை மாற்றத்தை ஆராயலாம் மேலும் சிப்பில் எலும்பு மஜ்ஜை உருவாக்கி மருந்து எந்த வகையான நோயெதிர்ப்பு சக்தியைத் தூண்டும் என்பதை இது நமக்கு தெரிவிக்கும் இத்தகைய கருவிகளை கொண்டு ஒரு மருந்து மருத்துவ பரிசோதனைகளின் விலையுயர்ந்த மற்றும் நேரத்தை எடுத்துக்கொள்ளும் கட்டத்திற்குள் நுழைவதற்கு முன்பே மிக துல்லியமாக நச்சுத்தன்மையின் பக்க விளைவுகளை முன்கூட்டியே கண்டறிய முடியும் எனவே நேரத்தை எடுத்துக்கொள்ளும் செலவு அதிகம் ஆகும் மருத்துவ பரிசோதனைக்கு மருந்தை எடுத்துக்கொள்வதற்கு முன்பு இந்த "லேப் ஆன் எ சிப்" அல்லது "ஹுமன் ஆன் எ சிப்" ஐ பயன்படுத்தலாம் மேலும் இந்த மருந்தின் செயல்திறனைப் பற்றி நாம் படிக்கலாம் கிளினிகல் டிரையல் மற்றும் வணிக பயன்பாடுகளுக்கு இதை எடுத்துச் செல்லலாம் ஒற்றை உறுப்பு சாதனங்கள் திசுக்களுக்கான சோதனைத் தளமாக இருப்பதோடு பல உறுப்பு சாதனங்களுக்குள் உள்ள மற்ற திசுக்களுடன் இணைக்கப்படலாம் இந்த பல உறுப்பு மைக்ரோ சாதனங்களை உடலியல் ரீதியாக அடிப்படையாகக் கொண்ட பார்மகோகைனெடிக் மாதிரிகளின் ஒத்த உருவமாகக் காணலாம் இதில் உறுப்புகள் உண்மையான கம்பார்ட்மென்டால் குறிப்பிடப்படுகின்றன இந்த சாதனங்கள் தனிப்பயனாக்கப்பட்ட அல்லது தனிப்பட்ட மருத்துவத்தின் வளர்ச்சிக்கான ஒரு வழியாகும் மருந்தின் டிஸ்பெர்சன் பற்றி பார்ப்போம் உயிர்காக்கும் மருந்துகள் சமீபத்திய மருந்துகளில் முக்கியமான பொருட்களில் ஒன்றாகும் ஆனால் அதன் அசாதாரண மற்றும் அதிகப்படியான பயன்பாடு மரணத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவே நானோ மெடிசின் மனித உடலில் இருந்து கூடுதல் மருந்துகளைக் குறைப்பதற்கான ஒரு வெற்றிகரமான வழியைக் கொண்டுள்ளது மேலும் நாள்பட்ட ஏற்றத்தாழ்வு அல்லது குறைபாடுள்ளவர்களுக்கு நானோமெடிசின் சாதனங்களை பொருத்தி தேவையான மருந்துகள் அல்லது ஹார்மோன்களைக் டிஸ்பெர்ஸ் செய்ய முடியும் இந்த நானோமெடிசின் அல்லது நானோ கேரியர் ஒரு சிறிய டெலிவரி சிஸ்டம் போல செயல்பட முடியும் மேலும் இது நோயாளியின் தேவைக்கேற்ப மருந்தை வெளியிட்டு குறிப்பிட்ட நோயிலிருந்து நபரைக் காப்பாற்ற முடியும் மருந்து என்ட்ராப்மென்ட் மற்றும் எங்கேப்சுலேசன் இடையே வித்தியாசத்தைப் பார்ப்போம் மருந்தை எங்கேப்சுலேசன் செய்வது என்பது ஒரு திட பாலிமர் ஷெல் மூலம் மருந்து மூலக்கூறுகளைச் சுற்றி வளைப்பதாகும் மஞ்சள் நிறம் மருந்து அது ஒரு பாலிமரால் சூழப்பட்டுள்ளது மற்றும் என்ட்ராப்மென்ட் என்பது ஒரு பாலிமர் மேட்ரிக்ஸில் மருந்து மூலக்கூறுகளை இடைநிறுத்துவதை உள்ளடக்கியது இந்த மஞ்சள் நிறம் ஒரு மருந்து மற்றும் இந்த நீல நிறம் ஒரு பாலிமர் என்பதை இங்கே நாம் காணலாம் மருந்து பாலிமர் மேட்ரிக்ஸுக்கு இடையில் சிக்கியுள்ளது டிபியூஷன் மூலம் மருந்து வெளிப்படுவதை பார்ப்போம் பாலிமர் தண்ணீரை உறிஞ்சும் போது அதன் அளவு பெருகும் மேலும் இந்த பெருக்கம் பாலிமரின் உட்புற பாகங்கள் முழுவதிலும் வெற்றிடங்களை உருவாக்குகிறது சிறிய மூலக்கூறுகள் ஒரு குறிப்பிட்ட வீதத்தில் மூலக்கூறு பரவலுக்கு கட்டுப்பட்டு வெற்றிடங்களின் வழியாக வெளியேறும் எனவே நீங்கள் இந்த நானோ துகள்களை தண்ணீரில் போடும்போது அது பெரியதாகி மெதுவாக மருந்தை வெளியிடும் மேலும் எளிய க்ராஸ் லிங்கிங் ரியாக்சன் மூலம் இந்த மருந்து வெளிப்படுவதை நாம் கட்டுப்படுத்தலாம் எனவே க்ராஸ் லிங்கிங் அடிப்படையில் மருந்தின் வெளியீட்டை நாம் கட்டுப்படுத்தலாம் ஆரம்ப கட்டத்தில் அதிக மருந்துகளை வெளியிட விரும்பினால் நாம் அதைச் செய்யலாம் அல்லது மெதுவாக மருந்தை வெளியிட விரும்பினால் அதுவும் சாத்தியமாகும் நானோமெடிசின் வளர்ச்சியின் முக்கிய பகுதிகள் நோய் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு ஆகும் இந்த நானோ பொருட்களைப் பயன்படுத்துவதன் மூலம் எந்தவொரு நோயையும் ஆரம்பத்தில் கண்டறிய முடியும் மேலும் பல்வேறு நோயறிதல் பயன்பாடுகளுக்கும் இதைப் பயன்படுத்தலாம் ஒரே நேரத்தில் நோயறிதல் மற்றும் சிகிச்சையையும் செய்யக்கூடிய பல செயல்பாட்டு நானோ பொருளை நாம் உருவாக்க முடியும் நானோமெடிசின் வடிவமைப்பு மற்றும் தேர்வுமுறைக்கான செக் பாயின்ட்களை சுருக்கமாக பார்ப்போம் மருத்துவ பயன்பாட்டிற்காக இந்த நானோமெடிசினை எடுப்பதற்கு முன் அது இந்த அனைத்து நடவடிக்கைகளையும் கடக்க வேண்டும் முதல் விஷயம் என்னவென்றால் நானோ பொருட்களின் பாதுகாப்பை விட்ரோவில் விவோவில் ஆராய வேண்டும் மேலும் விட்ரோ மற்றும் விவோவில் பயொ டிஸ்ட்ரிப்யுசன் பற்றி ஆராய வேண்டும் அந்த மருந்து மற்றும் இமேஜிங் ஏஜென்டின் சுமந்து செல்லும் திறன் என்ன என்பதை தியரிடிகலாகவோ அல்லது விட்ரோவிலோ ஆராய வேண்டும் பின்னர் ட்ரக் ரிலீஸ் பற்றி இன் விட்ரோவில் படிப்போம் பின்னர் இந்த மருந்தின் செல்கள் மீதான தாக்கத்தை ஆராய வேண்டும் அடுத்து ஒரு குறிப்பிட்ட குழுவில் உள்ள விலங்கு மாதிரி மற்றும் மனித பயன்பாடுகளில் இந்த மருந்தின் தாக்கத்தை ஆராய்வோம் இறுதியாக மருந்து வணிக பயன்பாடுகளுக்கு எடுக்கப்படும் ஒவ்வொரு மருந்தும் இந்த அனைத்து நடவடிக்கைகளையும் கடக்க வேண்டும் அப்போதுதான் அது வணிக பயன்பாடுகளுக்கான சந்தையை அடைய முடியும் அதனால்தான் ஒவ்வொரு மருந்தும் சந்தையை அடைய குறைந்தது 10 முதல் 15 ஆண்டுகள் வரை ஆகும் மருந்துவத்தில் நானோவின் தாக்கத்தைப் பார்ப்போம் தற்போதைய உத்திகள் மற்றும் நானோ உத்திகளுக்கு இடையே உள்ள ஒப்பீட்டை பார்ப்போம் தற்போதைய முறையைப் பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட நோயைத் ஸ்க்ரீன் செய்ய விரும்பினால் குறிப்பிட்ட மார்க்கர்களுக்கு வாய்ப்பு இருக்கலாம் நானோ பொருட்களைப் பயன்படுத்தும்போது குறிப்பிட்ட மார்க்கர்களுடன் மட்டுமே சென்று இணைய முடியும் தற்போதைய உத்திகளில் நாம் குறைந்த எண்ணிக்கையிலான சோதனைகளை மட்டுமே செய்ய முடியும் ஆனால் நானோ அடிப்படையிலான அணுகுமுறைகளில் "லேப் ஆன் எ சிப்" ஐ பயன்படுத்தி அதிக எண்ணிக்கையிலான சோதனைகளைச் செய்யலாம் தற்போதைய முறையில் "மேக்ரோ ஸ்கேல் சைட் இமேஜிங்" போன்றவற்றை நோயறிதலில் பயன்படுத்தலாம் ஆனால் இங்கே நாம் முழு உடலையும் இன்வேசிவ் இல்லாமல் ஆராயலாம் தற்போதைய முறையில் நாம் இன்வேசிவ் தொழில்நுட்பத்திற்கு செல்ல வேண்டும் சிகிச்சைக்கு நாம் அறுவை சிகிச்சை அல்லது கதிர்வீச்சுக்கு செல்ல வேண்டும் நானோ அடிப்படையிலான அணுகுமுறைகள் மூலம் அறுவை சிகிச்சையை நாம் தவிர்க்கலாம் இது குறைந்தபட்ச இன்வேசிவ் அல்லது மருந்தை குறிப்பிட்ட இலக்குக்கு வழங்குமாறு செய்யலாம் ஃபாலொ அப்புக்கு நாம் மேக்ரோ ஸ்கேல் சைட் இமேஜிங்கைப் பயன்படுத்த வேண்டும் பின்னர் நாம் நானோவைப் பயன்படுத்தும் போது இன்வேசிவ் அல்லாத குவான்டிடேடிவ் இமேஜிங்கைப் பயன்படுத்தலாம் மேலும் ஆரம்பகால நோயறிதலையும் ஆரம்பகால பின்தொடர்வையும் செய்யலாம் இந்த மருந்தை ஒரு குறிப்பிட்ட உறுப்புக்கு எவ்வாறு டார்கெட் செய்வது என்று பார்ப்போம் இதன் கீழ் நாம் இந்த மருந்தை சுவாச அமைப்புக்கு எவ்வாறு டார்கெட் செய்ய போகிறோம் என்பதையும் மூளைக்கு மருந்தை எவ்வாறு டார்கெட் செய்வது என்பதையும் கண்ணுக்கு மருந்து மற்றும் நியோபிளாஸ்டிக் நோய்களை எவ்வாறு டார்கெட் செய்வது என்பதையும் நாம் காணப்போகிறோம் சுவாச அமைப்புக்கு மருந்தை எவ்வாறு டார்கெட் செய்வது என்று பார்ப்போம் முழுமையான சுவாச அமைப்புக்கான டோசிங் முன்னர் ஒரு சிறப்பு நெபுலைசர் மூலம் சாத்தியமானது முழுமையான சுவாச அமைப்புக்கும் மருந்தளிப்பது மிகக் குறுகிய அளவிலான சிகிச்சை முறைகளுக்காக மட்டுமே விருப்பமானதாக கருதப்படுகிறது எனவே சில நோய்களுக்கு நாம் நேரடியாக சுவாச மண்டலத்தில் மருந்தை வழங்க வேண்டும் அந்த சந்தர்ப்பங்களில் நாம் சுவாச மண்டலத்தை அடையக்கூடிய உள்ளிழுக்கக்கூடிய நானோ துகள்கள் அல்லது மைக்ரோ துகள்களை உருவாக்கி அதன் மூலம் மருந்தை வழங்க முடியும் இங்கே துகள் ஏற்றப்பட்ட உள்ளிழுக்கும் வாயு கனமாக இருந்தால் அது நுரையீரலில் ஆழமாக ஊடுருவும் இலகுவாக இருந்தால் அது குறைந்த ஆழத்தில் ஊடுருவிச் செல்லும் எடுத்துக்காட்டாக துகள்கள் ஹீலியோக்ஸ் மருந்துடன் ஒப்பிடும்போது சல்பாக்ஸ் மருந்துடன் ஏற்றப்படும்போது நுரையீரலில் ஆழமாக சென்று படிகிறது தடுப்பூசி செலுத்துதல் மற்றும் மரபணு சிகிச்சைக்கான நானோ துகள்களையும் பல்வேறு மருந்து விநியோக பயன்பாடுகளுக்காக உறிஞ்சக்கூடிய நானோ துகள்களையும் உருவாக்கலாம் சுவாச அமைப்புக்கு மருந்தை எவ்வாறு வழங்குவது என்று பார்ப்போம் எனவே நெபுலைசரைப் பயன்படுத்தி இந்த உள்ளிழுக்கக்கூடிய நானோ துகள்களை நாம் ஒரு நபருக்கு வழங்க முடியும் இது நுரையீரலை அடைந்து மருந்துகளை வழங்க முடியும் உதாரணமாக இது நுரையீரல் புற்றுநோய்க்கும் நுரையீரல் தொடர்பான பிற நோய்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே மைக்கோபாக்டீரியம் ட்யூபெர்குலோசிஸ் தொற்றுக்கு சிகிச்சையளிக்க இதைப் பயன்படுத்தலாம் லிப்பிட் அடிப்படையிலான கேரியர்கள் அல்லது பாலிமெரிக் நானோ கேரியர்கள் நுரையீரலை அடைந்து மைக்கோபாக்டீரியம் ட்யூபெர்குலோசிஸைக் கொல்லும் புரோட்டீன் மற்றும் பெப்டைட் அடிப்படையிலான மருந்துகளையும் சுவாச அமைப்புக்கு நாம் தர முடியும் இது மருந்து காரணமாக ஏற்படும் எரிச்சலைக் குறைக்கும் இது மருந்தின் அதிக ஆரம்ப அளவு காரணமாக ஏற்படும் நச்சுத்தன்மையைக் குறைக்கும் இது புரதத்தின் நோயெதிர்ப்புத் திறனை மாற்றும் மேலும் பொருளின் ஷெல்ஃப் லைஃபை மேம்படுத்தும் பொருளின் சுவையையும் மேம்படுத்தும் மூளைக்கு மருந்துகளை எவ்வாறு வழங்க முடியும் என்பதைப் பார்ப்போம் மூளைக்கு மருந்து வழங்குவதில் உள்ள சிக்கல்கள் என்னவென்றால் கேப்பிலரி எண்டோடெலியல் செல்கள் இடையே இறுக்கமான சந்திப்புகளால் ப்ளட் ப்ரெயின் பேரியர் ஒப்பீட்டளவில் அதிக தடை கொண்டது இவை செல் ஒட்டுதல் மூலக்கூறுகளால் உருவாகின்றன ஏறக்குறைய 98 சிறிய மூலக்கூறுகள் மற்றும் ரீ காம்பினன்ட் புரதங்கள் அல்லது மரபணு அடிப்படையிலான மருந்துகள் போன்ற அனைத்து பெரிய மூலக்கூறுகளும் ப்ளட் ப்ரெயின் பேரியரைத் தாண்டாது மூளைக்கு மருந்தை வழங்குவதற்கான முக்கிய பிரச்சினை இதுதான் எனவே பெரும்பாலான மருந்துகள் இரத்த மூளை தடையை கடக்க முடியாது இந்த இரத்த மூளைத் தடை எண்டோடெலியல் செல்கள் வலையமைப்பால் உருவாகிறது நான் முன்பு சொன்னது போல் இது பெரிய மூலக்கூறு எடை கீமோதெரபியூடிக் முகவர்களுக்கு வழிவிட முடியாதது ஆனால் பெரும்பாலான நோய்களுக்கு சிகிச்சையளிக்க நாம் மூளைக்கு மருந்துகளை அனுப்ப வேண்டும் எடுத்துக்காட்டாக பெரிய மூலக்கூறுகள் தேவைப்படும் சிஎன்எஸ் கோளாறுகளான அல்சைமர் நோய் பார்கின்சன் நோய் மற்றும் சிறிய மருந்து மூலக்கூறுகள் தேவைப்படும் பிற கோளாறுகளான மனச்சோர்வு ஸ்கிசோஃப்ரினியா நாள்பட்ட வலி போன்றவை மூளைக்கு மருந்தை எவ்வாறு டார்கெட் செய்வது என்று பார்ப்போம் இரத்த மூளைத் தடையைத் தவிர்ப்பதற்கும் மருந்துகளை மூளைக்கு வழங்குவதற்கும் மூன்று வெவ்வேறு அணுகுமுறைகள் உள்ளன முதலாவது இன்வேசிவ் அணுகுமுறை அடுத்தது மருந்தியல் அணுகுமுறை மற்றும் மூன்றாவது உடலியல் அணுகுமுறை முதலாவது இன்வேசிவ் அணுகுமுறை இன்வேசிவ் அணுகுமுறையில் நாம் நேரடியாக மூளைக்குள் மருந்து செலுத்த வேண்டும் மருந்தியல் அணுகுமுறை மருத்துவ வேதியியல் மூலம் மருந்தை மாற்றியமைப்பதாக உள்ளது எஸ் டார்கெட்டுக்கு எதிராக ஆற்றல் அறியப்படும் ஒரு மூலக்கூற்றை போலார் குரூப்களை ஒப்பீட்டளவைக் குறைப்பதன் மூலம் மருந்துகளை மாற்றியமைத்து ப்ளட் ப்ரெயின் பேரியரை ஊடுருவிச் செலுத்த முடியும் எனவே குறிப்பிட்ட மருந்தில் உள்ள போலார் குரூப்களை நீங்கள் குறைக்கும்போது அது ப்ளட் ப்ரெயின் பேரியரை தாண்டி மருந்து பரிமாற்றத்தை அதிகரிக்கும் இங்கே பெரும்பாலும் லிப்பிட் கேரியர்கள் ப்ளட் ப்ரெயின் பேரியருக்கு மருந்து கொண்டு செல்ல பயன்படுத்தப்படுகின்றன மருந்தியல் அணுகுமுறையில் மருந்து கரைதிறன் மற்றும் பிளாஸ்மாவில் நிலைத்தன்மையை அதிகரிப்பதன் மூலம் மூளை விநியோகத்தை எளிதாக்கும் மருந்துகளை உருவாக்கலாம் ஆனால் இதற்கு உள்ள தடை ப்ளட் ப்ரெயின் பேரியரை கடக்க தேவையான மாற்றங்கள் பெரும்பாலும் மருந்தின் தேவையான சிஎன்எஸ் செயல்பாட்டை நீக்குகின்றன போக்குவரத்தை மேம்படுத்த ஒரு மூலக்கூறின் லிபோபிலிசிட்டியை அதிகரிப்பது அந்த மருந்தை பி கிளைகோபுரோட்டீன் பம்பிற்கான சப்ஸ்ட்ரேட் ஆக மாற்றும் ஆகவே இரத்த மூளைத் தடையைத் தாண்டுவதற்கான மருந்துகளை நீங்கள் மாற்றும்போது என்ன நடக்கிறது அது அதன் சிகிச்சை செயல்பாட்டை இழக்கக்கூடும் அல்லது பி கிளைகோபுரோட்டீன் பம்பால் அகற்றப்படலாம் உடலியல் அணுகுமுறையைப் பார்ப்போம் உடலியல் அணுகுமுறை விஞ்ஞான சமூகத்தால் வெற்றிக்கு அதிக வாய்ப்புள்ள ஒன்றாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இங்கே மருந்து டிரான்ஸ்போர்ட்டர் மூலமான டெலிவரி ரிசப்டார் மூலமான டிரான்ஸ்சைட்டோசிஸ் மற்றும் ப்ளட் ப்ரெயின் பேரியரில் உள்ள ரிசப்டார் கள் மூலம் மூளைக்கு வழங்கப்படும் இந்த ஹைட்ரோஃபிலிக் மூலக்கூறு டிரான்ஸ்போர்ட்டர் அல்லது ஸ்பெசிஃபிக் கேரியர் எண்டோசைட்டோசிஸைப் பயன்படுத்தி இரத்த மூளைத் தடையை கடக்க முடியும் அல்லது இது இரண்டு செல்களுக்கு இடையிலான இடைவெளி சந்திப்பான பாரா செல்லுலார் பாதையைப் பயன்படுத்தலாம் மேலும் லிபோபிலிக் மூலக்கூறுகள் இரத்த மூளைத் தடையில் வெறுமனே டிப்யூஸ் ஆக கூடும் மூளையின் கட்டியை இமேஜிங் செய்ய இந்த நானோ துகள்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படலாம் என்பதற்கான எடுத்துக்காட்டைப் பார்ப்போம் ஐ ஃபோட்டோ அகொஸ்டிக் ராமன் இமேஜிங் ஆகும் அதாவது கட்டியை வரையறுக்கக்கூடிய எம் பி ஆர் நுட்பமாகும் இந்த நானோ துகள்கள்களை மூளைக் கட்டி உள்ள எலிக்குள் இன்ட்ரவீனசாக செலுத்தும் போது இது சேதமடைந்த ப்ளட் ப்ரெயின் பேரியர் வழியாக பரவி கட்டியால் தக்கவைக்கப்படும் ஆர் அப்படியே ப்ளட் ப்ரெயின் பேரியரை கடக்க முடியாத அளவுக்கு பெரியது எனவே இது ஆரோக்கியமான மூளையில் குவிய முடியாது இந்த எம்ஆர்பி தங்க கோர் மற்றும் ராமன் ஆக்டிவ் லேயரால் ஆனது என்பதை நீங்கள் இங்கே காணலாம் அதைத் தொடர்ந்து இந்த சிலிக்கா ஷெல்கள் இதில் உள்ளன மேலே இந்த ஜி டி காடோலினியம் பூச்சு உள்ளது இந்த காடோலினியம் பூச்சு எம்ஆர்ஐ இமேஜிங்கிற்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த நானோ துகள்களைப் பயன்படுத்துவதன் மூலம் இமேஜிங்கை மூன்று நிலைகளில் செய்யலாம் அறுவை சிகிச்சைக்கு முந்தைய எம்ஆர்ஐ அறுவை சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சைக்குப் பிறகு மதிப்பீடு செய்யலாம் நாம் எவ்வாறு கண்ணுக்கு மருந்தை வழங்க முடியும் என்று பார்ப்போம் கண் மருந்து தயாரிப்பில் இதை கார்னியாவிற்கு மேற்பூச்சாகப் பயன்படுத்தலாம் அல்லது கண்ணுக்கும் கீழ் கண்ணிமைக்கும் இடையில் உள்ள இடைவெளியில் பதிக்கலாம் நாம் சொல்யூசனாக பயன்படுத்தலாம் ஆனால் பிரச்சனை என்னவென்றால் இது கண்ணீருடன் நீர்த்துப்போகும் மற்றும் லாக்ரிமல் கருவி மூலம் கழுவப்படும் எனவே இதை நாம் குறுகிய இடைவெளியில் அடிக்கடி நிர்வகிக்க வேண்டும் நாம் சஸ்பென்சன்களை பயன்படுத்தலாம் அதற்கு நீண்ட தொடர்பு நேரம் தேவைப்படுகிறது மேலும் இது மருந்தின் துகள் அளவு காரணமாக எரிச்சலை ஏற்படுத்தக்கூடும் நாம் ஆயின்மென்ட்களை பயன்படுத்தலாம் இத்ற்கும் நீண்ட தொடர்பு நேரம் மற்றும் அதிக சேமிப்பு நிலைத்தன்மை தேவை மேலும் இது கண்ணுக்கு மேல் ஒரு திரைப்படத்தை உருவாக்கி பார்வையை மங்கலாக்கிவிடும் மருந்து விநியோகத்திற்கு நாம் எமுல்சனை பயன்படுத்தலாம் இது நீண்டகாலமாக மருந்து வெளியிடுவதற்கான வாகனத்தை கொண்டிருக்கலாம் ஆனால் மங்கலான பார்வை நோயாளியின் இணக்கம் இன்மை மற்றும் எண்ணெய் சிக்குதல் ஆகியவை இதன் குறைபாடுகள் நாம் ஜெல்களையும் பயன்படுத்தலாம் இது வசதியானது மற்றும் குறைவான மங்கலான பார்வையை ஏற்படுத்துகிறது ஆனால் சிக்கலான கண் இமைகள் மற்றும் பரவல் விகிதத்தில் எந்த கட்டுப்பாடும் இல்லை என்பவை இதன் குறைபாடுகள் நாம் கட்டுப்படுத்தப்பட்ட விநியோக முறையைக் கொண்ட நானோ கேரியர்களை கொண்டிருக்கலாம் இது நீண்ட காலத்திற்கு நிலையான விகிதத்தில் மருந்தை வெளியிடும் மேலும் இது மேம்பட்ட கார்னியல் உறிஞ்சுதலையும் தீவிரமான பக்கவிளைவுகள் இல்லாத மருந்தையும் கொண்டிருக்கக்கூடும் மேலும் இது நோயாளியால் பொறுத்துக்கொள்ளப்படலாம் இதில் உள்ள நன்மைகள் என்னவென்றால் இது ஆகுலார் ரெஸிடென்சை அதிகரிக்கும் இதனால் இதன் பயொ அவைலபிலிடி மேம்படும் இது நீண்டகால மருந்து வெளியிட்டு சாத்தியத்திற்கு சிறந்த செயல்திறனை அளிக்கும் மேலும் காட்சி மற்றும் சிஸ்டமிக் பக்க விளைவுகள் குறையும் இது அக்வஸ் கரைசல்களைப் பொறுத்தவரை ஷெல்ஃப் லைஃபை அதிகரிக்கும் மேலும் இங்கு நாம் ப்ரிசர்வேடிவ்களை பயன்படுத்த வேண்டியதில்லை இதனால் சென்சிடிவிடி ரியாக்சன்களின் ஆபத்தை குறைக்கிறது மற்ற நன்மைகள் இது சிஸ்டமிக் பக்க விளைவுகள் மற்றும் பிற பாதகமான பக்க விளைவுகளை குறைக்கும் இதில் டோஸ்களின் எண்ணிக்கையை குறைப்பதன் மூலம் நோயாளியின் சிறந்த இணக்கத்தன்மையை நாம் பெற முடியும் மேலும் கண்ணில் ஒரு துல்லியமான அளவை கொடுப்பதால் இது கொடுத்த இடத்திலேயே முழுமையாக தக்கவைக்கப்படுகிறது இதனால் சிகிச்சை திறன் மேம்படும் இந்த பல்வேறு கேரியர்களைப் பயன்படுத்தி நாம் கண்ணுக்கு மருந்து வழங்க முடியும் நாம் லிபோசோம்கள் அல்லது நியோசோம்களைப் பயன்படுத்தலாம் நாம் மைக்ரோ துகள்கள் மற்றும் நானோ துகள்களையும் பயன்படுத்தலாம் மருந்து மற்றும் நாம் டார்கெட் செய்யப் போகும் நோயைப் பொறுத்து பொருத்தமான கேரியரைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஒரு உதாரணத்தைப் பார்ப்போம் சாதாரண கண் மற்றும் கிளகோமாவுடன் கூடிய கண்ணின் உதாரணத்தை இங்கே காணலாம் லிப்பிட் அடிப்படையிலான நானோ கேரியரைப் பயன்படுத்தலாம் இது மருந்துகளை இதற்கு வழங்க முடியும் கிளகோமா வடிகட்டுதல் கண் அறுவை சிகிச்சைக்குப் பிறகு வடு திசு உருவாவதைத் தடுக்க இந்த லிப்பிட் கேரியரைப் பயன்படுத்தலாம் SPARC க்கு எதிராக இந்த நீடித்த siRNA விநியோகத்தைப் பயன்படுத்துவதன் மூலம் வடு ஏற்படுவதைத் தடுக்கலாம் SPARC என்பது ஒரு அமிலத்தன்மை கொண்ட சிஸ்டைன் நிறைந்த ஒரு சுரக்கும் புரதம் siRNA வின் உதவியுடன் SPARC புரத வெளிப்பாட்டைக் குறைக்கலாம் siRNA விநியோகத்திற்காக வைரஸ் அல்லாத வெக்டார்களாக பல அடுக்கு நானோ துகள்களைப் பயன்படுத்தலாம் இந்த வகையான பல அடுக்கு நானோ துகள்களை நாம் SPARC siRNA ஐ சுமந்து செல்ல பயன் படுத்தலாம் siRNA நானோ காரியர்களின் இந்த பல அடுக்கு சுய அசெம்பிளி தனிப்பயனாக்கக்கூடியது மற்றும் இவை எளிய கரைப்பான் இல்லாத அமைப்பாகும் இந்த அடுக்கு சைட்டோபிளாஸத்தில் சிதைந்து இது ஜீன் சைலன்சிங்கிற்கு தேவையான siRNA ஐ வெளியிடுவதற்கு உதவும் எனவே கிளகோமா அறுவை சிகிச்சைக்குப் பிறகு வடு உருவாவதைத் தடுக்க இது பயனுள்ளதாக இருக்கும் நியோபிளாஸ்டிக் நோய்களுக்கு மருந்தை எவ்வாறு டார்கெட் செய்வது என்பதைப் பார்ப்போம் நியோபிளாஸ்டிக் என்ற சொல்லுக்கு புற்றுநோய் என்று பொருள் கட்டியிலிருந்து வெகு தொலைவில் மருந்துகளை செலுத்துவதே இங்கு குறிக்கோள் ஆனால் அது கட்டியில் அதிக அளவில் குவிந்து சாதாரண செல்களில் குறைந்த அளவு குவிந்து கிடக்கிறது எனவே கட்டிகள் மற்றும் புற்றுநோய்களுக்கு இலக்கு வைக்கப்படுகிறது புற்றுநோய் சிகிச்சையின் தோல்விகளுக்கு பெரும்பாலான காரணம் கட்டி ஊடுருவல் ஆகும் கட்டி ஊடுருவல் கீமோதெரபி வெற்றி அடைய முக்கிய பிரச்சினையாகும் மற்றும் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் கட்டிக்குள் மருந்து நுழைய முடியாது இதன் காரணமாக கட்டி மீண்டும் வளரும் இதை சமாளிக்க நாம் நானோ துகள்களைப் பயன்படுத்தலாம் நானோ துகள்கள் நெக்ரோடிக் மற்றும் கொயசென்ட் செல்கள் இடையே உள்ள இடத்தை கடந்து செல்ல முடியும் கட்டி செல்கள் பொதுவாக ஆரோக்கியமான செல்களை விட பெரிய இன்டர்ஸ்டீசியல் இடைவெளிகளைக் கொண்டுள்ளன எனவே துகள்கள் மையத்தில் சேகரிக்கப்பட்டு உள்ளே இருந்து கட்டியைக் கொல்ல மருந்தை கொண்டு வருகின்றன நானோ துகள்கள் நுழைந்து கட்டி செல்களுடன் மட்டுமே இணைவதை நீங்கள் காணலாம் மேலும் இது கட்டி செல்களை அழிக்க முடியும் இந்த நானோ துகள்களுக்கு அவற்றின் செயல்திறனை அதிகரிக்க கட்டியின் நுண்ணிய சூழல் அளவிடப்பட வேண்டும் மற்றும் கட்டியை குறிப்பாக டார்கெட் செய்ய நானோ கேரியர்களை உருவாக்க வேண்டும் எனவே இது கட்டியின் உள் பகுதியை அடைந்து இது கட்டியை முற்றிலுமாக அழித்து கட்டி மீண்டும் வருவதைத் தடுக்கலாம் இந்த விரிவுரையில் நானோ மருந்தியல் என்றால் என்ன என்பதைக் கற்றுக் கொண்டோம் மேலும் பல்வேறு நானோ மருந்தியல் இலக்குகள் என்ன என்பதையும் இந்த மருந்துகளை குறிப்பிட்ட உறுப்புகளுக்கு எவ்வாறு டார்கெட் செய்வது என்பதையும் கற்றுக் கொண்டோம் எனது விரிவுரையை இத்துடன் முடிக்கிறேன் எனது விரிவுரையை கேட்ட அனைவருக்கும் நன்றி மற்றொரு சுவாரசியமான விரிவுரையில் உங்களை நான் சந்திக்கிறேன்